ஆரம்பத்தில் ரியல் டைம் ஸ்கேட்யூலர்கள் சிம்பிள் டாஸ்க் ஸ்கேட்யூலர் களில் தொடங்கியது அதன் பின்னர் கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் மற்றும் ஈவண்ட் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் தொடர்ந்தன ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் மற்றும் யர்லியஸ்ட் டெட்லைன் ஃபர்ஸ்ட் ஸ்கேட்யூலர் இரண்டையும் முக்கிய ஸ்கேட்யூலர்கள் என்று அடையாளம் கண்டோம் இவற்றுள் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் மிகவும் பிரபலமானது இது பல அப்ளிகேஷன்களில் பயன்படுத்தப்படுகிறது மேலும் இது ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆல் நேரடியாக ஆதரிக்கப்படுகிறது டாஸ்க் ஸ்டேட் இன்டிபென்டன்ட் ஆக இருப்பதைக் கருத்தில் கொண்டு பின்னர் மெதுவாக அதைப் பயன்படுத்த முயற்சிக்கவும் நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் ஐ பணிகள் பகிர்ந்து கொள்ளும்போது ஏற்படும் சிக்கல்களை கவனித்து வருகிறோம் மற்றும் செமாஃபோர் அடிப்படையிலான பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வேலை செய்யாது ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மற்றும் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஆகியவை நாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஐ கவனமான நிரலாக்கதில் குறைந்த ப்ரையாரிட்டி பணி அதன் க்ரிட்டிக்கல் செக்ஷன் யைப் பயன்படுத்தும் நேரத்தை குறைப்பதன் மூலம் தீர்க்க முடியும் ஆனால் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஒரு கடுமையான பிரச்சினை மற்றும் கடந்த காலங்களில் பல அப்ளிகேஷன் கள் இந்த சிக்கலை சரியாக தீர்க்காததால் தோல்வியுற்றது மிக எளிமையான தீர்வு ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் அங்கு ரிசோர்ஸ் ற்காக காத்திருக்கும் அதிக ப்ரையாரிட்டி பணியின் ப்ரையாரிட்டி யை குறைந்த ப்ரையாரிட்டி பணி இன்ஹெரிட் செய்கிறது இந்த புரோடாகால் எளிமையானது மற்றும் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கலை சமாளிக்கிறது ஆனால் அது சில சிக்கல்களை அறிமுகப்படுத்துகிறது மேலும் வேறு சில பிரச்சினைகளையும் நிவர்த்தி செய்யாது பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் ன் தீமைகள் பற்றி விவாதிப்போம் பின்னர் மேலும் அதிநவீன புரோடாகால் களைப் பற்றிப் பார்க்கலாம் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகாலில் இரண்டு முக்கிய குறைபாடுகள் உள்ளன முதலாவது செயின் பிளாக்கிங் இரண்டாவது இது டெட்லாக்குகளை தடுக்க எதுவும் செய்யாது பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீமை நாம் பயன்படுத்தும்போது பணிகள் டெட்லாக் ஆகக்கூடும் ஆனால் மிகவும் அதிநவீன அல்காரிதம்கள் இந்த சிக்கல்களை சமாளிக்கின்றன இவை அடிப்படையில் பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகாலின் மேம்பாடுகளாகும் முதலில் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் பயன் படுத்த படும் போது டெட்லாக்குகள் ஏற்படுவதைக் கவனிக்க முயற்சிப்போம் T1 மற்றும் T2 என்ற இரண்டு ரியல் டைம் பணிகள் உள்ளன என்று வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் இந்த இரண்டு பணிகளுக்கும் இரண்டு ரிசோர்ஸ் தேவை அதாவது T1 மற்றும் T2 இரண்டிற்கும் CR1 மற்றும் CR2 தேவை மேலும் ரேட் மோனோடோனிக் ஸ்கீம் மூலம் T1 பணி T2 வை விட அதிக ப்ரையாரிட்டி கொண்டது என்று நாம் அனுமானிக்கலாம் ஆனால் T2 முதலில் இயங்கத் தொடங்குகிறது T1 க்கு ஜாப் ஏதும் இல்லை ஏனெனில் T2 பிற்பாடு T1 உடைய ஃபேஸிங் உள்ளது அல்லது T1இன் இன்ஸ்டன்ஸ் முடிந்திருக்கலாம் மற்றும் T2 பயன்படுத்தத் தொடங்குகிறது T2 முதலில் இயங்குகிறது இவை T2 மேற்கொள்ளும் செயல்பாடுகளின் வரிசை பின்வருமாறு T2 இன்ஸ்டிரக்ஷன் லாக் R2ஐ எக்சீக்யூட் செய்கிறது மேலும் க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ் R2 கிடைப்பதால் அது R2 ஐ வெற்றிகரமாக லாக் செய்கிறது பின்னர் சில கூடுதல் ப்ராசசிங் செய்கிறது இந்த நேரத்தில் T1 பனியின் இன்ஸ்டன்ஸ் வந்தடைகிறது மேலும் அதிக ப்ரையாரிட்டியாக இருப்பதால் அது T2 ஐ பிரீஎம்ட் செய்கிறது ஆனால் சில லோக்கல் ப்ராசசிங்கிற்குப் பிறகு அது R1ஐ லாக் செய்கிறது பின்னர் R1ஐப் பயன்படுத்தி அதிக ப்ராசசிங் செய்கிறது பின்னர் அதற்கு R2 ரிசோர்ஸ் தேவை படுகிறது இது R2ஐ லாக் செய்யும்போது R2 ஏற்கனவே T2 ஆல் லாக் செய்யப்பட்டுள்ளதால் T1 பிளாக் செய்யப்படுகிறது மற்றும் T2 கண்ட்ரோலை பெறுகிறது இப்போது T2 எக்சிக்யூஷனை தொடங்குகிறது மற்றும் R2ஐப் பயன்படுத்தி சில எக்சிக்யூஷனை செய்கிறது ஆனால் அதற்கு மீண்டும் R1 தேவைப்படுகிறது ஆனால் இது R1ஐ லாக் செய்ய முயற்சிக்கும்போது R1 ஏற்கனவே T1 ஆல் லாக் செய்யப்பட்டுள்ளது இதனால் டெட்லாக் நிலைமை உருவாகிறது பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம் பயன்படுத்தினாலும் டெட்லாக்குகள் எழலாம் T1 T2ஐ பிளாக் செய்கிறது மற்றும் T2 இன் ப்ரையாரிட்டி T1 ஆக உயர்த்தப்பட்டாலும் அது உதவாது மற்றும் டெட்லாக் நிலைமை இன்னும் எழுகிறது பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம் பாதிக்கப்படும் இரண்டாவது சிக்கல் செயின் பிளாக்கிங் ஆகும் மேலும் ஒரு பணிக்கு பல முறை ரிசோர்ஸ்கள் தேவைப்படும்போது அல்லது வெவ்வேறு ரிசோர்ஸ் தேவைப்படும்போது எவ்வாறு செயின் பிளாக்கிங் எழுகிறது என்று பார்ப்போம் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஒரு பணிக்கு n ரிசோர்ஸ்கள் தேவைப்படும் பொழுது நிகழ்கிறது மற்றும் ஒரு பணி ஒவ்வொரு முறையும் ஒரு ரிசோர்ஸ்காக ரிக்வெஸ்ட் செய்தால் அதற்கு இன்வர்ஷன் நிகழ்கிறது மேலும் அது ரிசோர்ஸ்காக காத்திருக்க வேண்டும் அதற்குள் குறைந்த ப்ரையாரிட்டி பணிகள் எக்ஸிக்யூட் ஆகின்றன இறுதியில் பல ப்ரையாரிட்டி இன்வர்ஷன்கள் ஏற்படுகிறது செயின் பிளாக்கிங் சூழ்நிலையில் ஒரு பணிக்கு பல ரிசோர்ஸ்கள் தேவைப்படும்போது காத்திருக்கும் நேரம் அனைத்தும் மிக அதிகமாக இருக்கும் மற்றும் அதிக ப்ரையாரிட்டி பணி அதன் டெட்லைனை எளிதில் இழக்கக்கூடும் செயின் பிளாக்கிங் ஒரு கடுமையான சிக்கல் பின்தொடர்வது ஒரு திட்ட வரைபடம் மிக உயர்ந்த ப்ரையாரிட்டி பணி T1 க்கு 2 ரிசோர்ஸ்கள் தேவை என்று வைத்துக் கொள்வோம் பணி T1 ஆரம்பத்தில் CR1ஐ பிளாக் செய்கிறது ஏனெனில் T2 CR1 மற்றும் CR2ஐ வைத்திருக்கிறது சிறிது நேரத்திற்குப் பிறகு T2 CR1ஐ ரிலீஸ் செய்கிறது மற்றும் T1 எக்சீக்யூட் ஆக தொடங்குகிறது ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு அதற்கு CR2 தேவைப்படுகிறது அது மீண்டும் CR2ஐ பிளாக் செய்கிறது ஆனால் இந்த செயல்பாட்டில் அதற்கு ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஏற்படுகிறது ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம் கீழ் அதிக ப்ரையாரிட்டி பணி பல நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ்ங்களை பயன்படுத்தினால் பல ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மாற்றத்திற்கு உட்படும் ஆனால் நாம் தொடரும்போது மேலும் அதிநவீன அல்காரிதம்கள் செயின் பிளாக்கிங் சிக்கலை சமாளிப்பதைக் காண்போம் பின்வருவது ஒரு ஜெனரலைஸ்டு உதாரணம் ஆகும் பணி T1 அதிக ப்ரையாரிட்டி பணி என்று வைத்துக் கொள்வோம் இது ரிசோர்ஸ் பயன்படுத்தாமல் சில லோக்கல் ப்ராசசிங் செய்கிறது பின்னர் அதற்கு ரிசோர்ஸ் R2 தேவைப்படுகிறது மேலும் இது R2ஐ பயன்படுத்தி மேலும் ப்ராசசிங் செய்கிறது பின்னர் அதற்கு R3 தேவைப்படுகிறது பின்னர் R4 தேவைப்படுகிறது இவ்வாறாக அது தொடர்கிறது இந்த ரிசோர்ஸ்கள் தேவைப்படும் பல குறைந்த ப்ரையாரிட்டி பணிகள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் எடுத்துக்காட்டாக T2 க்கு ரிசோர்ஸ் R2 தேவைப்படுகிறது மேலும் இது R2 உடன் சில ப்ராசசிங் செய்கிறது T3 R3 உடன் ப்ராசசிங் செய்கிறது T4 R4 உடன் ப்ராசசிங் செய்கிறது Tn 1 உடன் Rn 1 மற்றும் Tn க்கு Rn ரிசோர்ஸ் தேவை ஆரம்பத்தில் மிகக் குறைந்த ப்ரையாரிட்டியைக் கொண்ட Tn பணி எக்சிக்யூஷனை தொடங்குகிறது அது Rnஐ லாக் செய்கிறது இதேபோல் மற்ற எல்லா பணிகளும் அவற்றின் ரிசோர்ஸ்களை லாக் செய்கின்றன அந்த நேரத்தில் T1இன் இன்ஸ்டன்ஸ் எழுகிறது இது ஆரம்பத்தில் சில ப்ராசசிங்களைச் செய்கிறது ஆனால் பின்னர் அதற்கு ரிசோர்ஸ் R2 தேவைப்படுகிறது மற்றும் R2 ஏற்கனவே T2ஆல் லாக் செய்யப்பட்டுள்ளது எனவே T1 பிளாக் செய்யப்படுகிறது T2 ப்ராசசிங்கை தொடங்குகிறது ஏனெனில் T1 பிளாக் செய்யப்பட்டது மற்றும் CPU கிடைக்கிறது அது லோக்கல் ப்ராசசிங் செய்கிறது மற்றும் R2 ஐ ரிலீஸ் செய்கிறது பின்னர் T1 க்கு R2 கிடைக்கிறது மற்றும் ப்ராசசிங்கை தொடங்குகிறது பின்னர் T3 வைத்திருக்கும் R3 தேவைப்படுகிறது இவ்வாறாக அது தொடர்கிறது இது எல்லா n ரிசோர்ஸ்ங்களுக்கும் ஒன்றன்பின் ஒன்றாக ப்ரையாரிட்டி இன்வர்ஷன்க்கு உட்படுகிறது பணி T1 பிளாக் செய்யப்படும் அதிகபட்ச நேரம் ஒவ்வொரு பணியும் அந்தந்த ரிசோர்ஸ்ஐ வைத்திருக்கும் நேரத்தின் கூட்டு தொகைக்கு சமம் எடுத்துக்காட்டாக இந்த சூழ்நிலையில் n ரிசோர்ஸ்கள் காரணமாக T1 பணிக்கான மொத்த பிளாக்கிங் டைம் என்பது T2 ரிசோர்ஸ் R2ஐ பயன்படுத்தும் நேரம் T3 ரிசோர்ஸ் R3ஐ பயன்படுத்தும் நேரம் என்று நீல கூடும் மற்றும் Tn க்கு ரிசோர்ஸ் Rnஐ பயன்படுத்தும் நேரம் பெரியதாக இருக்கலாம் சிம்பிள் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீமில் செயின் பிளாக்கிங் கடுமையான சிக்கலாகும் இதற்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இடமிருந்து மிகக் குறைந்த ஆதரவே தேவைப்படுகிறது எனவே எளிய அப்ளிகேஷன் களில் இது பயன்படுத்தப்படுகிறது ஆனால் பின்னர் அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆன ப்ரோகிராமர் இரண்டு கடுமையான சிக்கல்களைப் பற்றி அறிந்திருக்க வேண்டும் அதாவது டெட்லாக் சிக்கல் மற்றும் செயின் பிளாக்கிங் சிக்கல் சிம்பிள் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் உடைய சில பண்புகள் பின்வருமாறு ஒரு பணி Ta க்கு ஒரு நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் தேவை படுகிறது மேலும் இது k குறைந்த ப்ரையாரிட்டி பணிகளால் பயன்படுத்தப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம் அடிபடையில் Ta பணி ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மூலம் பாதிக்கப்படக்கூடிய அதிகபட்ச காலம் என்பது k குறைந்த ப்ரையாரிட்டி பணிகள் நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் பயன்படுத்தக்கூடிய எக்சிக்யூஷன் நேரத்தின் அதிகபட்சமாகும் ei என்பது பணி Ti க்கு ரிசோர்ஸ் தேவைப்படும் நேரமாக இருந்தால் அனைத்து Ti பணிகளையும் கருத்தில் கொண்டு Ta பணிக்கான மிக மோசமான பிளாக்கிங் டைம் ஆகும் இரண்டாவது தியரம் " ஒரு பணிக்கு k ரிசோர்ஸ் தேவைப்பட்டால்" என்பதைப்பற்றிமறுபுறம் முதல் தியரத்தில் ஒரு பணிக்குத் ஒரு ரிசோர்ஸ் தேவை என்பதை பார்த்தோம் மேலும் இந்த k ரிசோர்ஸ் ஒவ்வொன்றும் குறைந்த ப்ரையாரிட்டி பணிகள் பலவற்றால் பயன்படுத்தப்படுகின்றன மிக மோசமான நிலையில் Ta பணிக்கான மொத்த வெயிட்டிங் டைம் மற்றும் இது முதல் தியரத்தின் ஜெனரலைஸ்சேஷன் கீழே விவாதிக்கப்படுகிறது ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம் செயின் பிளாக்கிங் மூலம் பாதிக்கப்படுகிறது அது கோரும் ஒவ்வொரு ரிசோர்ஸ்ற்கும் அது பிளாக் செய்யப்படலாம் இது ஒவ்வொரு ரிசோர்ஸ்ற்கும் ஆக இருக்கும் மூன்று ரிசோர்ஸ்கள் இருந்தால் இந்த மூன்று ரிசோர்ஸ்களும் வெவ்வேறு ப்ரையாரிட்டி பணிகளால் பயன்படுத்தப்படுகின்றன என்றால் மிக மோசமான நிலையில் அதிக ப்ரையாரிட்டி பணிக்கான மொத்த பிளாக்கிங் டைம் முதல் ரிசோர்ஸ் இரண்டாவது ரிசோர்ஸ் மற்றும் மூன்றாவது ரிசோர்ஸ் த்திற்கான பிளாக்கிங் டைம் உடைய கூட்டுத் தொகையாக இருக்கும் ஒவ்வொரு ரிசோர்ஸ் உடைய பிளாக்கிங் டைமும் தியரம் ஒன்றால் வழங்கப்படுகிறது பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீமின் சில மேம்பாடுகள் இதை ஒரு எளிய ஆனால் சக்திவாய்ந்த புரோடாகால் ஆக ஆக்குகிறது இது அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் என்ற கடுமையான சிக்கலைக் கடக்கிறது ஏனெனில் இதனால் பணிகள் அவற்றின் டெட்லைன் இழக்க நேரிடும் ஆனால் இது மிகவும் எளிமையானது மற்றும் இரண்டு பெரிய சிக்கல்களால் பாதிக்கப்படுகிறது அதாவது டெட்லாக் சிக்கல் மற்றும் செயின் பிளாக்கிங் சிக்கல் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் செய்த முதல் முன்னேற்றம் இது வேறுபட்ட ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம்ஐ கொண்டுள்ளது இதன் முக்கிய யோசனை என்னவென்றால் ஒரு ரிசோர்ஸ்ற்கு ப்ரையாரிட்டி வால்யூ ஒதுக்கப்படுகிறது இது சீலிங் வேல்யூ என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த வால்யூ அந்த ரிசோர்ஸ்ஐ பயன்படுத்தக்கூடிய மிக உயர்ந்த ப்ரையாரிட்டி பணியாக கணக்கிடப்படுகிறது எடுத்துக்காட்டாக R ஒரு ரிசோர்ஸ் ஆக இருந்தால் மேலும் அது T2 T5 மற்றும் T10 ஆகிய 3 பணிகளால் பயன்படுத்தப்படுகிறது பின்னர் T2 மிக உயர்ந்த ப்ரையாரிட்டி பணி என்று வைத்துக் கொள்வோம் ரிசோர்ஸ் Rற்கு ceiling2 ஒதுக்கப்பட்டுள்ளது மற்றும் ஹைஎஸ்ட் புரோடாகால் என்னவென்றால் ஒரு பணி ஒரு ரிசோர்ஸ் கோருகையில் அந்த பணியின் ப்ரையாரிட்டி சீலிங் வேல்யூவிற்கு உயர்த்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக ரிசோர்ஸ் R கிடைத்தால் T10 பணி அதை கோருகிறது மற்றும் அதை பெறுகிறது பின்னர் T10 இன் ப்ரையாரிட்டி வால்யூ 2 ஆக உயர்த்தப்படும் மற்றும் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகாலில் ஒவ்வொரு ரிசோர்ஸ்ம் சீலிங் வேல்யூ உடன் தொடர்புடையது மற்றும் எந்தவொரு பணியும் ரிசோர்ஸ்ஐ லாக் செய்தவுடன் அந்த பணியின் ப்ரையாரிட்டி சீலிங் வேல்யூக்கு சமமாகிறது இந்த புரோடாகால் பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம்மில் உள்ள குறைபாடுகளை சமாளிக்கிறது என்பதை எளிதாகக் காணலாம் ஆனால் அது கடினமான சிக்கலை அறிமுகப்படுத்துகிறது ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் ஏற்படுத்தும் சிக்கலை கையாளும் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் பற்றி நாம் விவாதிப்போம் இந்த ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகாலின் மேம்பாடு ஆகும் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் என்பது பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீமின் ஒரு சிறிய முன்னேற்றம் ஆகும் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் பற்றி விவாதிப்பது மூலம் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகாலை புரிந்துகொள்வது எளிதாகிறது இது ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீமின் மற்றும் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் இரண்டையும் விட சற்று சிக்கலானது இந்த இரண்டு புரோடாகால்கள் பற்றி அறியப்பட்டால் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகாலின் செயல்பாட்டைப் புரிந்துகொள்வது மிகவும் எளிதாகிவிடும் ஆனால் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் சற்று சிக்கலானதாக இருந்தாலும் இது பெரும்பாலும் பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம் மற்றும் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் தொடர்பான அனைத்து சிக்கல்களையும் சமாளிக்கிறது ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகாலில் அப்ளிகேஷன் டிசைன் செய்யும் போது தேவையான பணிகள் மற்றும் ரிசோர்ஸ் பற்றிய பகுப்பாய்வு செய்யப்பட்டு பின்னர் அனைத்து க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ் பழைய சீலிங் வேல்யூ ஒதுக்கப்படுகிறது ஒரு பணி ஒரு க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ் பெறும்போதெல்லாம் அதன் ப்ரையாரிட்டி சீலிங்கிற்கு சமமாகிறது சீலிங் வேல்யூ அந்த ரிசோர்ஸ்சை பயன்படுத்த கூடிய மிக உயர்ந்த ப்ரையாரிட்டி பணிக்கு சமம் ஒவ்வொரு முறையும் குறைந்த ப்ரையாரிட்டி பணி அல்லது வேறு எந்த பணியும் அந்த ரிசோர்ஸ்ஐ பெறும்போது அதன் ப்ரையாரிட்டி சீலிங் வேல்யூக்கு அதிகரிக்கிறது இதுதான் இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம் ஆகும் ஒரு பணி ரிசோர்ஸ்ஐ பெற்றவுடன் அதன் ப்ரையாரிட்டி வால்யூவை அதிகரிக்கிறது மற்றும் அது ரிசோர்ஸ் உடன் தொடர்புடைய சீலிங் வேல்யூக்கு சமமாகிறது எடுத்துக்காட்டாக ஒரு க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ் R உள்ளது என்றும் ரிசோர்ஸ் Rஐ 3 பணிகள் T1 T2 T3 பயன்படுத்துகிறது என்றும் மற்றும் R உடன் தொடர்புடைய சீலிங் வேல்யூ ஆக இருக்கும் என்றும் வைத்துக் கொள்வோம் புரோடாகால் செயல்பாடு பின்வருமாறு T1 இன் ப்ரையாரிட்டி 5 என்றும் T2 இன் ப்ரையாரிட்டி 2 என்றும் T3 இன் ப்ரையாரிட்டி 8 என்றும் வைத்துக் கொள்வோம் 2 ஹைஎஸ்ட் ப்ரையாரிட்டி மற்றும் 8 மிகக் குறைந்த ப்ரையாரிட்டி R ரிசோர்ஸ் உடன் தொடர்புடைய சீலிங் வேல்யூ 2 ஏனெனில் 2 5 மற்றும் 8 மத்தியில் 2 மிக உயர்ந்தது எனவே R உடன் தொடர்புடைய சீலிங் வேல்யூ 2 ஆகும் இங்கே எப்போதாவது 2 ஐ ஹைஎஸ்ட் ப்ரையாரிட்டி என்றும் மற்ற நேரங்களில் அது 8 ஐ ஹைஎஸ்ட் ப்ரையாரிட்டி என்றும் குறிப்பிடுகிறது வெவ்வேறு மரபுகளைப் பயன்படுத்தும் வெவ்வேறு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் காரணமாக உண்மையில் குழப்பம் எழுகிறது எடுத்துக்காட்டாக மைக்ரோசாப்ட் விண்டோஸ் மற்றும் வேறு சில ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் ப்ரையாரிட்டி வால்யூ அதிகம் என்றால் அதிக ப்ரையாரிட்டி எனவே அதிக ப்ரையாரிட்டி வேல்யூ T5 அல்லது T ஐ விட T10க்கு அதிக ப்ரையாரிட்டி இருக்கும் அதிக ப்ரையாரிட்டி வால்யூ எனில் அதிக ப்ரையாரிட்டி T5 அல்லது T1 ஐ விட T10க்கு அதிக ப்ரையாரிட்டி அதேசமயம் யூனிக்ஸ் மற்றும் யூனிக்ஸ் டெரிவேட்டிவ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் களில் அப்படியே தலைகீழ் ஆக மாறுகிறது குறைந்த ப்ரையாரிட்டி அதிக ப்ரையாரிட்டி யையும் அதிக ப்ரையாரிட்டி வால்யூ குறைந்த ப்ரையாரிட்டியையும் குறிக்கிறது T2 T5 மற்றும் T8 ஆகிய 3 பணிகள் ஒரு ரிசோர்ஸ்ஐ பயன்படுத்தினால் சீலிங் வேல்யூ 2 ஆக மாறும் ஏனெனில் 2 மிக உயர்ந்த ப்ரையாரிட்டி அதேசமயம் விண்டோஸ் அடிப்படையிலான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போன்றவற்றில் சீலிங் வேல்யூ 8 ஆகும் எனவே இந்த வெவ்வேறு மரபுகள்இரண்டையும் நாம் பயன்படுத்துகிறோம் இந்த புரோடாகால் எளிமையானது ஒவ்வொரு முறையும் ஒரு ரிசோர்சை பெறும்போது சீலிங் வேல்யூ ரிசோர்ஸ் உடன் தொடர்புடையது ஆகிறது இது சீலிங் ப்ரையாரிட்டி யைப் இன்ஹெரிட் செய்கிறது பின்னர் அது ரிசோர்சை விட்டுக்கொடுப்பதால் அது ரிசோர்ஸ் உடன் அதன் ப்ராசசிங்கை முடித்து ரிசோர்சை ரிலீஸ் செய்கிறது அது மீண்டும் அதன் முந்தைய ப்ரையாரிட்டியை பெறுகிறது இந்த புரோடாகால் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் டெட்லாக் மற்றும் செயின் பிளாக்கிங் ஆகிய சிக்கல்களை சமாளிக்க உதவுகிறது ஆனால் இது இன்ஹெரிடன்ஸ் பிளாக்கிங் என்று அழைக்கப்படும் ஒரு புதிய சிக்கலை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டாக ரிசோர்ஸ் R என்பது T1T2 மற்றும் T3 ஆகிய 3 பணிகளால் பயன்படுத்தப்படும் ஒரு க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ் என்று வைத்துக் கொள்வோம் T1 க்கு ப்ரையாரிட்டி 5 T2 க்கு 2 மற்றும் T3 க்கு 8 மற்றும் என்று உள்ளது ரிசோர்ஸ் கிடைத்தது எனவே T1 அதனை பெற்றது அதன் ப்ரையாரிட்டி 5 மற்றும் T2 பணி T1 பணியை பிளாக் செய்கிறது T1 இன் ப்ரையாரிட்டி 2 ஆகிறது பின்னர் T4 T5 போன்ற பணிகள் T1 ஐ விட அதிக ப்ரையாரிட்டி கொண்டுள்ளன ஆனால் T1 இன் ப்ரையாரிட்டி அதிகரித்திருப்பதால் அவை CPUஐ பெற முடியாது மற்றும் T4 T5 போன்றவை இன்வர்ஷன் ஆகிறது இது இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் என்று அறியப்படுகிறது விரைவில் T1க்கு ரிசோர்ஸ் தேவைப்பட்டால் அதன் ப்ரையாரிட்டி 2 ஆக அதிகரிக்கிறது மற்றும் T1 ஐ விட அதிக ப்ரையாரிட்டி உள்ள மற்ற பணிகள் CPU ஐப் பெற முடியாது மேலும் அவை இன்வர்ஷன்ற்கு உட்படுகின்றன இது இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் என அழைக்கப்படுகிறது இந்த கட்டத்தில் நிறுத்தி அடுத்த விரிவுரையில் தொடருவோம்